வணக்கம் இது சாப்ட்வேர் டெமான்ஸ்ட்ரசன்களின் தொடரின் கடைசி அமர்வு ஆகும் இந்த விரிவுரையில் திட நிலை மைக்ரோவேவ் சர்குய்ட்களின் வடிவமைப்பிற்கு கணினி உதவி வடிவமைப்பு கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாங்கள் படிக்கப்போகிறோம் மிக்சர் வடிவமைப்பு உதாரணத்தின் உதவியுடன் இதை நிரூபிப்பேன் ஆரம்பிக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் பயன்படுத்தப் போகும் சாப்ட்வேர் ப்ளாட்பார்ம் அல்லது சிஏடி கருவி தேசிய கருவிகள் எடபுள்யூஆர் வடிவமைப்பு சூழல் ப்ளாட்பார்ம் ஆகும் இந்த ப்ளாட்பார்ம் 3 வெவ்வேறு கருவிகளைக் கொண்டுள்ளது முதலாவது மைக்ரோவேவ் ஆபிஸ் இது ஆர் எஃப் மற்றும் மைக்ரோவேவ் சர்க்யூட் வடிவமைப்பிற்குப் பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவது காட்சி அமைப்பு சிமுலேட்டர் ஆகும் இது முக்கியமாக கணினி நிலை சிமுலேட் செய்வதாகும் மூன்றாவது அனலாக் ஆபிஸ் பொதுவாக அனலாக் ஆர் சி பயன்படுத்தப்படுகிறது வடிவமைப்புகளுக்கு இந்த 3 கருவிகளும் லீனியர் மற்றும் லீனியர் அல்லாத சர்க்யூட் சிமுலேஷன் ஈ எம் சிமுலேஷன் மற்றும் சர்க்யூட் மற்றும் கணினி நிலை இணை சிமுலேஷன் வசதியைக் கொண்டுள்ளன இந்த விரிவுரையில் நாம் மைக்ரோவேவ் ஆபிஸில் கவனம் செலுத்தப் போகிறோம் மைக்ரோவேவ் ஆபிஸில் கிடைக்கும் லீனியர் மற்றும் லீனியர் அல்லாத சர்குய்ட் சிமுலேட்டர்களைப் பயன்படுத்தப் போகிறோம் எனவே கொடுக்கப்பட்ட விவரக்குறிப்புகளுக்கு மறுபரிசீலனை செய்வோம் முதலில் நாம் பயன்படுத்தப் போகும் மிக்ஸிங் சாதனத்தைத் தேர்வுசெய்கிறோம் அதன் பிறகு நாம் பயன்படுத்தப் போகும் சர்குய்ட் வகையைத் தேர்வுசெய்கிறோம் பின்னர் பல்வேறு காம்போனென்ட்களில் வடிவமைப்பை உள்ளடக்கிய சர்குய்ட்டை வடிவமைக்கிறோம் சர்குய்ட்டை பின்னர் எங்களுக்கு சிமுலேட் செய்தல் உள்ளது இறுதியாக விரும்பிய செயல்திறனை அடைய ஒரு சர்குய்ட்டை மேம்படுத்துகிறோம் இந்த எடுத்துக்காட்டில் நாம் டையோடு மிக்ஸிங் சாதனமாகப் பயன்படுத்தப் போகிறோம் நாங்கள் தேர்ந்தெடுத்த சர்குய்ட் எளிய ஒற்றை டையோடு மிக்ஸிங் ஆகும் விவரக்குறிப்புகள் எங்களிடம் 4 25 ஜிகாஹெர்ட்ஸ் இல் ஒரு ஆர் எப் ஃபிரிகுவன்ஸி உள்ளது 500 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் 0 5 ஜிகாஹெர்ட்ஸ் என்றால் நாம் செலக்ட் செய்வோம் இந்த ஆர் எப் மற்றும் ஐ எப் விவரக்குறிப்புகளைப் பொறுத்து உள்ளூர் ஆஸிலேட்டர் ஃபிரிகுவன்ஸி தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்ஓவை 3 75 ஜிகா ஹெர்ட்ஸில் தேர்ந்தெடுப்பது ஆகும் ஆர் எப் மற்றும் எல்ஓ போர்ட்களை தனிமைப்படுத்த ஒரு ஆர் எப் எல்ஓவில் ஐசோலேட்டர் சர்குய்ட் இருப்பதை காணலாம் நாம் காணக்கூடிய சர்குய்ட் பின்வருமாறு எங்களுக்கு பொருந்தும் சர்குய்ட்டாக உள்ளது மிக்ஸிங் சாதனம் மற்றும் எங்களிடம் ஐ எப் பில்டர் உள்ளது டையோடு மிக்ஸிங் சாதனம் ஒன்றுமில்லை ஆனால் ஷாட்கி டையோடு பகுதி எண் பி எ ட் 15 03 டபுள்யூ ஆகும் இது சிப் வடிவத்தின் இன்ஃபினியன் டையோடு ஆகும் இதை மைக்ரோஸ்ட்ரிப் வடிவமைப்பில் பயன்படுத்தப்படலாம் நாம் பின்பற்றப் போகும் வடிவமைப்பில் உள்ள ஸ்டெப்கள் அல்லது வரிசை இது எனவே முதலில் இந்த டையோடு இந்த மேடையில் நாங்கள் மாதிரியாகப் போகிறோம் அதன் பிறகு ஆர் எஃப் ஃபிரிகுவன்ஸியில் இன்புட் ரெபிலெக்சன் கோஏபிசிஎண்டாக இருப்பதை காண்கிறோம் அதன் அடிப்படையில் பொருந்தும் நெட்வொர்க்கை வடிவமைப்போம் அதன் பிறகு நாங்கள் ஆர் எஃப் மற்றும் எல்ஓவை வடிவமைப்போம் தனிமை சர்குய்ட் மற்றும் இறுதியாக இதன் விளைவாக நாம் மிக்ஸரின் அவுட்புட்டில் ஸ்பெக்ட்ரம் அவுட்புட்டை காண்போம் பின்னர் அதன்படி விரும்பத்தகாத ஃபிரிகுவன்ஸி காம்போனென்ட்களை வடிகட்ட ஐ எப் பில்டரை வடிவமைப்போம் இறுதியாக ஐ எப் அவுட்புட்டை பெறுவோம் இவை அனைத்தும் முடிந்ததும் கன்வெர்சன் லாஸ் செயல்திறன் மிக்சரின் தனிமை செயல்திறன் மற்றும் இரைச்சல் எண்ணிக்கை செயல்திறன் ஆகியவற்றைப் பெற முழு சர்குய்ட்களையும் சிமுலேட் செய்வோம் சாப்ட்வேர் பகுதிக்கு செல்வோம் நீங்கள் என் ஐ எ டபுள்யூ ஆர் சாப்ட்வேரைத் திறக்கும்போதெல்லாம் பயனர் இன்டெர்பேஸ் இதுபோல் தெரிகிறது மேலே நீங்கள் ப்ராஜெக்ட்டின் பெயரைக் கொடுத்துள்ளீர்கள் இது தற்போது பெயரிடப்படாத ப்ராஜெக்ட்டாகும் ஏனெனில் நாங்கள் இன்னும் ப்ராஜெக்ட்டை சேமிக்கவில்லை உங்களிடம் இரண்டு டூல்பார்கள் உள்ளன இடதுபுறத்தில் உங்களிடம் 3 ப்ரவ்ஸர்கள் இருப்பதைக் காணலாம் ஒன்று திட்ட ப்ரவ்ஸர் மற்றொன்று ஒரு எலமென்ட் ப்ரவ்ஸர் மற்றும் மூன்றாவது ஒரு லேஅவுட் ப்ரவ்ஸர் எனவே ப்ராஜெக்ட் ப்ரவ்ஸரில் வடிவமைப்பு குறிப்புகள் உள்ளன உங்களிடம் ப்ராஜெக்ட் ஆப்ஷன்கள் இருக்கலாம் உங்களிடம் க்ளோபல் டெபனிசன் டேட்டா பைல்கள் கணினி சர்குய்ட் அமைப்புகள் வரைபடங்கள் மற்றும் பல உள்ளன எனவே முதலில் வடிவமைப்பு குறிப்புகளுடன் தொடங்குவோம் நீங்கள் அதை இருமுறை கிளிக் செய்யலாம் மற்றும் அந்த பைல் திறக்கப்படும் என்பதை நீங்கள் காணலாம் இந்த பைலில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் டைப் செய்யலாம் எனவே ஒற்றை டையோடு மிக்சர் வடிவமைப்பில் எஃப்ஆர்எஃப் 4 25 ஜிகாஹெர்ட்ஸ் எஃப்ஐஎஃப் 0 5 ஜிகாஹெர்ட்ஸ் எஃப்எல்ஓ 3 75 ஜிகாஹெர்ட்ஸ் என்று தொடங்குவோம் இப்போது வடிவமைப்பு குறிப்புகளில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் டைப் செய்யலாம் நாங்கள் முதலில் ப்ராஜெக்ட்டை சேமிப்போம் பொருத்தமான பெயர் ஒற்றை டையோடு மிக்சரை கொடுப்போம் இதை இங்கே சேமிக்கிறேன் எனவே ப்ராஜெக்ட் இப்போது சேமிக்கப்பட்டுள்ளது எனவே முதலில் நாம் ஒரு டையோடு மாதிரியை உருவாக்கப் போகிறோம் எனவே சர்க்யூட் ப்ராஜெக்ட்களுக்கு சென்று புதிய ப்ராஜெக்ட்டை வலது கிளிக் செய்து இதை டையோடு மாதிரி என்று பெயரிடுங்கள் இதில் நாம் முதலில் ஒரு எலமென்ட்டை இறக்குமதி செய்யப் போகிறோம் லீனியர் அல்லாத டையோடுக்கு செல்லுங்கள் இதை ட்ராக் செய்தால் விளக்கத்தைப் படிக்கலாம் நாங்கள் ஸ்பைஸ் அல்லாத ஜாமெட்ரி ஜங்க்சன் டையோடு மாதிரியாக இருக்கும் இப்பொது எஸ் டையோடு பயன்படுத்தப் போகிறோம் இதை சர்குய்ட் ஸ்கிம்மடிக் விண்டோவை ட்ராக் செய்து அதைக் கிளிக் செய்தால் அது வைக்கப்படும் இப்போது நீங்கள் இதை இருமுறை கிளிக் செய்தால் இது தொடர்பான ஆப்ஷன்களை நீங்கள் காண்பீர்கள் இப்போது நீங்கள் எதையும் காணவில்லை நிகழ்ச்சி இரண்டாம் நிலை என்பதைக் கிளிக் செய்ய வேண்டும் ஒரு குறிப்பிட்ட டையோடு ஜங்சன் பாராமீட்டர் எனப்படும் அனைத்து டையோடு பாராமீட்டர்களையும் நீங்கள் காண்பீர்கள் இப்போது நாம் தேர்ந்தெடுத்த சாதனத்தின் அடிப்படையில் இந்த பாராமீட்டர்களை நிரப்புவோம் உற்பத்தியாளர் இந்த டையோட்டின் டேட்டா ஷீட்டை வழங்குகிறது அல்லது இணையத்தில் அத்தகைய தனங்களின் ஸ்பைஸ் மாதிரிகள் உங்களிடம் உள்ளது எனவே எங்களிடம் ஸ்பைஸ் மாதிரி உள்ளது அதை நாங்கள் தேர்வு செய்வோம் இது ஸ்பைஸ் மாதிரி பைல் மற்றும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே வெவ்வேறு விவரக்குறிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன எனவே தலைகீழ் சாட்சுரசன் கரண்ட் 74 nA N 1 07 ஆர் எஸ் இது தொடர் ரெசிஸ்டன்ஸ் 5 மற்றும் பல ஆகும் இந்த பைலை பயன்படுத்தி டேட்டாவை மாதிரியில் நிரப்புவோம் இப்போது இந்த டையோடு சிப் வடிவத்தில் உள்ளது எனவே அதனுடன் தொடர்புடைய ஒரு தொகுப்பு உள்ளது மற்றும் அந்த தொகுப்பு சில பாராசெட்டிக் இண்டக்டன்ஸ் மற்றும் கப்பாசிட்டன்ஸ் மதிப்புகளைக் கொண்டிருக்கும் ஸ்பைஸ் மாதிரியிலும் இந்த பாராசெட்டிக் மதிப்புகள் உள்ளன மேலும் இந்த மதிப்புகளை டையோடு மாதிரியில் சேர்ப்போம் எனவே இது எஸ்ஓடி323 தொகுப்பு ஆகும் இந்த பைலில் பாராசெட்டிக் உள்ளது எனவே இது உங்கள் சிப் ஆகும் இது டையோடு மற்றும் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் தொடரில் இண்டக்டன்ஸ்க்கு இணையாக ஒரு கப்பாசிட்டன்ஸ் மற்றும் உங்களுக்கு இரண்டு முன்னணி இண்டக்டன்ஸ்கள் உள்ளன எனவே இந்த மாதிரியை எங்கள் பைலில் உருவாக்குவோம் நாம் எலமென்ட்களுக்கு மொத்தமாகவும் செல்வோம் நம்மிடம் இண்டக்டன்ஸ் இருக்கிறது இண்டக்டன்ஸ் மூடிய வடிவத்தைத் தேர்ந்தெடுப்போம் அதை ட்ராக் செய்து அதை இங்கே வைப்போம் நாம் கப்பாசிட்டருக்கு செல்வோம் கப்பாசிட்டர் மூடிய படிவத்திற்கு செல்வோம் அதை இங்கே வைப்போம் ஜூம் அவுட் பிட் மற்றும் இங்கே அவுட்புட் போர்ட்டில் இன்னும் இரண்டு இண்டக்டன்ஸ்கள் உள்ளன இப்போது இந்த இண்டக்டன்ஸ்கள் மற்றும் கப்பாசிட்டரின் மதிப்புகள் குறிப்பிடப்பட வேண்டும் எனவே மதிப்புகளை நேரடியாகக் குறிப்பிடுவதற்குப் பதிலாக நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது மாறிகளை உருவாக்குவதுதான் எனவே எடுத்துக்காட்டாக இந்த இண்டக்டன்ஸ்க்கு எல் எ ஐ என்ற பெயர் உள்ளது எனவே இந்த மதிப்பை நீங்கள் குறிப்பிட்ட எல் மீது இருமுறை கிளிக் செய்ய வேண்டும் எனவே எல் எ ஐ நான் ஐயை எல் எ ஐ என குறிப்பிடுகிறேன் பின்னர் இந்த எல் ஓ எ சரியானது இந்த மாறிகளின் அனைத்து மதிப்புகளையும் நான் குறிப்பிடவில்லை என்பதால் இந்த விஷயங்கள் அனைத்தும் சிவப்பு நிறத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இங்கே கிளிக் செய்யவும் சமன்பாட்டைக் கிளிக் செய்து அதை இங்கே வைக்கவும் பின்னர் எல் ஓ எ க்கு சமம் என்பதைக் குறிப்பிடவும் 0 65 நானோ என்று 0 65 நானோ ஏற்கனவே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளதால் குறிப்பிட தேவையில்லை இப்போது இணைப்புகளுக்காக இதை இணைப்பேன் உங்கள் மவுஸை இணைக்கப்படாத பகுதிக்கு நகர்த்தவும் ஒரு சின்னம் இருக்கும் அது இடது கிளிக் மூலம் தோன்றும் அடுத்த பகுதிக்குச் செல்லவும் மீண்டும் கிளிக் செய்யவும் ஒரு கம்பி தானாக இணைக்கப்படும் எனவே இது போன்ற இணைப்புகளை நான் செய்வேன் இந்த இண்டக்டர்களின் இரண்டு முனைகளிலும் நான் வைக்கப் போவது போர்ட்கள் ஆகும் எனவே போர்ட்டிற்கு சென்று ஒரு போர்ட்டை இங்கே வைக்கவும் மற்றொரு போர்ட்டை எடுத்து சுழற்ற வலது கிளிக் செய்து அதை இங்கே வைக்கவும் எனவே இதன் முடிவில் போர்ட் 1 ஐ இந்த முடிவில் போர்ட் 2 வைத்திருக்கிறீர்கள் போர்ட்களை வைப்பதற்கான காரணம் சிறிது நேரத்திற்குப் பிறகு தெளிவாகத் தெரியும் இப்போது இந்த டெர்மினல் டையோடின் அனோட் ஆகும் இது ஒரு கேத்தோட் எனவே போர்ட் 1 ஆனோடுக்கு ஒத்திருக்கிறது நான் எ என்று ஒரு குறியீட்டை உருவாக்குவேன் இதற்காக நான் பின் ஐடியை சி என்று கூறுவேன் எனவே அனோட் மற்றும் கேத்தோடு நான் சேமிக்கும் ப்ராஜெக்ட் ஆகும் இப்போது அடுத்த புள்ளியில் நாம் டையோட்டின் இந்த மாதிரியை சோதிக்க விரும்புகிறோம் மேலும் டையோட்டின் IV வளைவின் உதவியுடன் அது டேட்டா ஷீட் விவரக்குறிப்புகளுடன் பொருந்த வேண்டும் என்பதைக் காண்போம் ப்ராஜெக்ட் பிரௌசர் சர்குய்ட் ப்ரொஜெக்ட்கள் வலது கிளிக் புதிய ப்ராஜெக்ட் டையோடு IV டெஸ்ட்பெஞ்ச் இந்த பைலுக்கு நாங்கள் கொடுப்போம் இந்த பைல் இப்போது நான் டையோடு மாதிரியில் இருந்த எந்த சர்க்யூட்களையும் சேர்க்க விரும்புகிறேன் நான் என்ன செய்வேன் நான் ஒரு சப் சர்க்யூட் டையோடு மாதிரியை உருவாக்குவேன் சாதாரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றி இப்போது இங்கே வடிவமைக்கப்பட்ட முழு சர்க்யூட் ஆகும் இப்போது ஒரு கருப்பு பெட்டியாக எடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது இந்த சின்னத்தை இருமுறை கிளிக் செய்தால் மாற்றலாம் அது சின்னங்களுக்குச் செல்லும் நீங்கள் விரும்பும் எந்த சின்னத்தையும் நீங்கள் தேர்வு செய்யலாம் இதற்கு டையோடு ஐசி சின்னத்தை நாங்கள் தேர்வு செய்வோம் ஏனெனில் இது ஒரு டையோடு ஐ இப்போது இது இந்த டையோட்டின் அனோட் மற்றும் கேத்தோடு ஆகும் இப்போது IV வளைவை அளவிடுவது எளிது நான் ஒரு வோல்ட்டேஜ் ஸ்வீப்பை வழங்க விரும்பும் அனோடில் கேத்தோடை தரையிறக்குவேன் அதற்காக நான் எலமென்ட்களுக்குச் செல்வேன் நான் அளவீட்டு சாதனங்களுக்குச் செல்வேன் நான் IV க்குச் செல்வேன் நான் ஒரு டி சி கரண்ட் ஸ்லாஷ் வோல்ட்டேஜ் கர்வ் ட்ரேசரை எடுத்துக்கொள்வேன் இதை இங்கே வைத்து ட்ராக் செய்வேன் இதை இணைப்பேன் அனோடிற்கு இது ஒரு ஸ்வீப் போர்ட் ஆகும் இந்த விஸ்வீப் 0 முதல் 4 வரை இருக்கும் இப்போது டையோடின் டேட்டா ஷீட்டைப் பார்த்து நமக்கு என்ன வோல்ட்டேஜ் வரம்பு இருக்க வேண்டும் என்பதை சரிபார்க்க வேண்டும் எனவே அந்த டேட்டா ஷீட்டைப் பார்ப்போம் இது நாம் தேர்ந்தெடுத்த டையோடு மற்றும் கர்வ் வோல்ட்டேஜ் மாறுபாடு 0 முதல் 1 வோல்ட் வரை இருப்பதைக் காண்கிறோம் எனவே அந்த வரம்பில் நாம் 0 முதல் 1 வரை 0 1 ஸ்டெப் மூலம் ஒட்டிக்கொள்வோம் இந்த டையோடின் IV பண்புகளை அளவிட்டதும் எனது சர்க்யூட் டெஸ்ட்பெஞ்ச் முடிந்தது இப்போது நான் ஒரு புதிய வரைபடத்தை உருவாக்குவேன் எனவே இதைக் கிளிக் செய்க ஒரு புதிய வரைபட டையோடு IV என்பது இந்த வரைபடத்திற்கு நான் கொடுக்கும் ஒரு பெயர் மற்றும் இது செவ்வக வகையாக இருக்கட்டும் நீங்கள் இங்கே ஒரு வெற்று வரைபடத்தைக் காண்பீர்கள் இப்போது இந்த வரைபடத்தில் அளவீட்டைச் சேர்க்க வேண்டும் வலது கிளிக் செய்யவும் அளவீட்டைச் சேர்க்கவும் லீனியர் அல்லாத கர்ரேண்டிருக்கு செல்லவும் IV வளைவு டேட்டா மூலத்தைத் தேர்ந்தெடுக்கவும் பல்வேறு ஆப்ஷன்கள் உள்ளன மேலும் டையோடு IV டெஸ்ட்பெஞ்ச் மற்றும் IV வளைவு புள்ளி IV 1 ஸ்வீப்பைத் தேர்வு செய்ய விரும்புகிறோம் நாம் பயன்படுத்தப் போகும் மாறி எக்ஸ் அச்சுக்குப் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் ஸ்டெப் புறக்கணிக்கப்படுகிறது எனவே ஸ்டெப்க்கு ஒரு எளிய 0 வோல்ட்டைத் தேர்ந்தெடுப்போம் அது சிமுலேட்டர் எ பி லேக் டி சி ஆகும் அது பொருந்தும் சரி சிமுலேட் செய்ய இந்த அனலைஸ் பட்டனை பயன்படுத்துகிறோம் இது டையோடு IV வளைவுகள் தோன்றுவதைக் காண்கிறோம் நான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை சரியாக ட்ராக் செய்து விடுவேன் டையோடு கரண்ட்கள் மற்றும் வோல்ட்டேஜ்களின் மதிப்புகளை சரிபார்த்து வரைபடத்தில் மார்க்கர் கிளிக்கைச் சேர்க்கவும் 0 4031 என்பது டையோடு முழுவதும் வோல்ட்டேஜாகவும் 13 92 டையோடு வழியாக பாயும் கரண்ட்டாகவும் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது சரியான முடிவுகளைப் பெறுகிறோம் என்பதைச் சரிபார்க்க இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள டையோட்டின் டிசி பண்புகளைப் பயன்படுத்துவோம் எனவே முன்னோக்கி வோல்ட்டேஜ் வி எப் க்கு வெவ்வேறு ஐ எப் உடன் டையோடு கரண்டாகும் எனவே 1 எம் எ க்கு நீங்கள் 0 16 முதல் 0 32 வோல்ட் வரம்பில் முன்னோக்கி வோல்ட்டேஜை பெற வேண்டும் நாங்கள் அதை சரிபார்க்கிறோம் எனவே இந்த மார்க்கரை 1 எம்எ க்கு நகர்த்த வலது கிளிக் செய்யவும் ஒரு கண்டுபிடிப்பு y மதிப்பின் மார்க்கரின் தேடல் மதிப்பு ஆகும் இது தற்போதையது மற்றும் இடது தேடலை நோக்கி தேடுங்கள் எனவே 1 எம்எ க்கு வோல்ட்டேஜ் 0 2366 வோல்ட் ஆகும் டேட்டா ஷீட்டில் நீங்கள் கிட்டத்தட்ட 0 23 வோல்ட் மற்றும் அதே மதிப்பைக் கொண்டுள்ளீர்கள் இதேபோல் 10 எம்எ இன் மதிப்புக்கு நான் சரியாக தேடுவேன் வோல்ட்டேஜ் 0 3685 வோல்ட் அதே வரம்பில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நாங்கள் உருவாக்கிய எந்த டையோடு மாதிரியும் உற்பத்தியாளர் வழங்கிய டையோடு டேட்டா ஷீட்டுடன் ஒத்திசைந்திருப்பதை இது உறுதிப்படுத்துகிறது இப்போது டையோடு பையாஸ் ஸ்கிமேட்டிக்ஸ் சர்க்யூட் ஸ்கிமேட்டிக்ஸ் புதிய ஸ்கிமேட்டிக் நேம் டையோடையும் பையாஸ் என உருவாக்குவோம் மீண்டும் நான் துணை சர்க்யூட் சேர்க்கிறேன் எனவே மீண்டும் சர்க்யூட்க்குச் செல்வதற்குப் பதிலாக இதை காப்பி செய்வேன் நான் இங்கே ஒட்டுவேன் அனோட் கேத்தோடு சுழற்ற வலது கிளிக் செய்வேன் நான் கேத்தோடை தரையிறக்குவேன் இதை சிறிது நகர்த்துவேன் இப்போது பையாஸிங்க்கு டி சி பாதையில் ஆர் எஃப் கரண்ட்கள் பாய்வதைத் தவிர்ப்பதற்கு எனக்கு ஒரு ஆர் சோக் தேவை எனவே முதலில் நான் ஒரு இண்டக்டரை மொத்தமாக தூண்டப்பட்ட மூடிய வடிவத்திற்கு செல்வேன் டையோடு பாயும் கரண்டை மட்டுப்படுத்த நான் ஒரு ரெசிஸ்டரை எடுக்க வேண்டியிருக்கும் நான் இங்கே ஒரு ரெசிஸ்டரை வைப்பேன் பின்னர் இந்த ரெசிஸ்டருக்கும் சப்ளை வோல்ட்டேஜ்க்கும் இடையில் நான் டிரான்சிண்ட்கள் மற்றும் உயர் ஃபிரிகுவன்ஸி சத்தத்தை அகற்ற கப்பாசிட்டர்களை வைக்க வேண்டும் எனவே நான் கப்பாசிட்டர்களுக்குச் செல்வேன் கப்பாசிட்டரை தேர்ந்தெடுப்பேன் ஒன்றை இங்கே காப்பி பேஸ்ட்டை இங்கே செய்வேன் இரண்டாவது இங்கே பேஸ்ட் செய்வேன் மூன்றாவது இங்கே செய்வேன் பின்னர் நான் ஒரு டி சி வோல்ட்டேஜ் சப்ளையை தேர்வு செய்ய வேண்டும் எனவே நான் இந்த டி சி மூலங்களுக்குச் செல்வேன் நான் ஒரு டி சி வோல்ட்டேஜ் மூலத்தைத் தேர்ந்தெடுத்து அதை ட்ராக் செய்கிறேன் நீங்கள் வலது கிளிக் செய்து சுழற்றலாம் மற்றும் இந்த பாணியில் வைக்கலாம் நாங்கள் 3 3 இன் சப்ளை வோல்ட்டேஜை பயன்படுத்தப் போகிறோம் முதலில் சுற்றுவட்டத்தை முடிப்போம் அதை இணைக்கும் ஒரு நிலத்தை வைப்போம் இதை மீண்டும் இணைப்போம் டையோடு IV வளைவின் அடிப்படையில் நாம் பயன்படுத்தப் போவது இந்த குறிப்பிட்ட பையாஸ் புள்ளியாகும் எனவே 10 எம்எகளின் கரெண்டும் 0 368 வோல்ட்டேஜ்யும் 0 37 வோல்ட் ஆகும் இந்த மதிப்புகளைக் கொடுப்பதன் மூலம் மூடப்பட்ட ரெசிஸ்டரின் கணக்கீடுகளின் அடிப்படையில் சுமார் 270Ω ஆகும் எனவே 270Ω இன் மதிப்பின் ரெசிஸ்டரை வைப்போம் ஆர் எப் கரண்ட்டை தவிர்ப்பதற்கான இண்டக்டன்ஸ் மதிப்பு 68 என்ஹச் ஆகும் 68 நானோ மற்றும் சத்தம் மற்றும் டிரான்சிண்ட்களை தவிர்ப்பதற்கான கப்பாசிட்டன்ஸ் இது 100 பிகோ இது 1 2 நானோ மற்றும் இது 1 மைக்ரோ ஆகும் எனவே 1E6 பைக்கோ வலது மற்றும் வோல்ட்டேஜ் 3 3 ஆகும் இப்போது டையோடு முழுவதும் பொருத்தமான வோல்ட்டேஜ்களும் கரண்ட்களும் அமைக்கப்பட்டிருப்பதைக் காண அன்னோடேட் எனப்படும் இந்த கருவியை நாம் பயன்படுத்தப் போகிறோம் சர்குய்ட்க்கு புதிய அன்னோடேஷனை சேர்க்கவும் எனவே நாங்கள் டி சி ஐ எ ஐப் பயன்படுத்தப் போகிறோம் இது எல்லா எலமென்ட்களுக்கும் டி சி இன்புட் கரண்ட்டைக் குறிக்கிறது இந்த சர்க்யூட் டையோடு பையாஸ் கரண்ட் பொருந்தும் மேலும் உங்களுக்கு டி ஏ பொருந்தும் நீங்கள் சிமுலேட் செய்தால் டையோடுக்கு பாயும் கரண்ட் சுமார் 10 8 எம்ஏக்கள் மற்றும் டையோடு முழுவதும் அமைக்கப்பட்ட வோல்ட்டேஜ் 0 38 வோல்ட் ஆகும் இது விரும்பிய பையாஸ் புள்ளிக்கு மிக அருகில் உள்ளது இது எங்கள் பையாஸ் சரியானது என்பதை உறுதிப்படுத்துகிறது இப்போது இந்த டையோடு சர்குய்ட்டை சேர்க்க டி சி கரண்ட்டை மற்ற சர்குய்ட் காம்போனென்ட்களுக்குள் பாய்ச்சுவதைத் தவிர்க்க வேண்டும் எனவே நாங்கள் என்ன செய்வோம் இன்புட் போர்ட்டில் டி சி தொகுதி கப்பாசிட்டரைகளை சேர்ப்போம் அத்துடன் அவுட்புட் பக்கத்தில் அதை இணைப்போம் இந்த கபாசிட்டரின் மதிப்பு தோராயமாக உள்ளது 100 பிகோ ஆகும் இது ஆர் எப் கரண்ட்டை கடந்து செல்லும் ஆனால் டி சி ஐ தடுக்கும் இப்போது இது டையோட்டின் இன்புட்டாகும் இதில் நான் போர்ட்கள் போர்ட் 1 ஐ இந்த முடிவில் போர்ட் 2 ஐ வைக்கிறேன் இது இன்புட் எனவே அதற்கான ஐடியை உருவாக்குவேன் இது அவுட்புட் எனவே நான் ஒரு ஐடியை உருவாக்குவேன் நாங்கள் அனைவரும் இந்த டையோடு உயர் ஃபிரிகுவன்ஸி சிக்னல்கள் இன்புட்டைப் பயன்படுத்த தயாராக உள்ளோம் அவுட்புட்டில் 2 போர்ட்டில் எடுக்கப்படும் எனவே இது எங்கள் முழுமையான டையோடு பையாஸ் சர்குய்ட் அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது இந்த டையோட்டின் ஆர் எப் இன்புட் இம்பெடன்ட்ஸை காண்போம் அதன்படி ஆர் எப் பொருந்தும் வலையமைப்பை வடிவமைப்போம் அதற்காக மீண்டும் ஒரு புதிய திட்டவட்டமாக வலது கிளிக் செய்யவும் புதிய திட்டவட்டத்தை நான் ஆர் எப் போட்டி டெஸ்ட்பெஞ்ச் உருவாக்கு என பெயரிடுவேன் இந்த டையோடு பயாஸ் சர்க்யூட்டை ஒரு துணை சர்க்யூட் டையோடு சார்பாகப் பயன்படுத்தப் போகிறோம் ஏனெனில் இது இன் மற்றும் அவுட் ஆகும் இப்போது டையோட்டின் இன் மற்றும் அவுட் போர்ட்களில் இந்த போர்ட்களை வைக்கவும் ஆர் எப் ஃபிரிகுவன்ஸியில் வழங்கப்பட்ட போர்ட் 1 இல் எஸ்11 ஐப் பார்க்க ஆர்வமாக உள்ளோம் ஃபிரிகுவன்ஸியை அமைக்க தற்போதைய திட்டமான ஆர் எப் மேட்ச் டெஸ்ட்பெஞ்சிற்குச் செல்லுங்கள் அதில் வலது கிளிக் செய்து ஆப்ஷன்களை தேர்வுசெய்யாத பயன்பாட்டு இயல்புநிலைகளைத் தேர்வுசெய்க நாங்கள் ஒற்றை புள்ளி செயல்பாட்டை விரும்புகிறோம் ஏனெனில் தற்போது ஆர் எப் ஃபிரிகுவன்ஸி 4 25 ஜிகாஹெர்ட்ஸ் ஆக உள்ளது மற்றும் பொருந்தும் எனவே சுற்று 4 25 ஜிகாஹெர்ட்ஸில் மட்டுமே அனலைஸ் செய்யப்படும் ஸ்மித் விளக்கப்படத்தில் எஸ் 11ஐ திட்டமிட விரும்புகிறோம் எனவே ஒரு புதிய வரைபடத்தை உருவாக்கவும் அந்த வகை ஸ்மித் விளக்கப்படமாக இருக்க வேண்டும் பெயர் நான் எஸ் 11 ஆர் எப் என்று கூறுவேன் அளவீடுகளை வலது கிளிக் செய்ய புதிய அளவீட்டைச் சேர்க்க லீனியர் போர்ட் பாராமீட்டர்கள் எஸ் பாராமீட்டர்கள் பொருத்தமான சர்குய்ட் ஒன்றைத் தேர்வுசெய்க இது ஆர் எப் மேட்ச் டெஸ்ட்பெஞ்ச் எஸ் 11 நாம் பார்க்கப் போகிறோம் இங்கே எக்ஸ் அச்சுக்குப் பயன்படுத்தவும் சரி இப்போது மார்க்கரை கிளிக் செய்யவும் அவ்வாறு வலது கிளிக் செய்தால் இங்கே ஒரு மார்க்கர் சேர்க்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் ஃபிரிகுவன்ஸி 4 25 ஜிகாஹெர்ட்ஸ் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இயல்பாக்குதல் ஆர் 0 5 3 மற்றும் இயல்பாக்குதல் எக்ஸ் 0 எனவே நாம் பயன்படுத்தப் போகும் நுட்பம் அல்லது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் பயன்படுத்தப் போகும் சர்குய்ட் ஒற்றை ஸ்டப் பொருந்தும் நுட்பமாகும் அதற்காக நீங்கள் செயல்முறையை அறிவீர்கள் எனவே முதலில் ஒற்றை ஸ்டப் பொருத்தத்தில் ஒரு தொடர் மைக்ரோஸ்ட்ரிப் வரி உள்ளது எனவே ஏலமென்ட்களுக்கு செல்லுங்கள் மைக்ரோஸ்டிரிப் கோடுகள் எம் என் அதை ட்ராக் செய்து இங்கே வைக்கவும் இப்போது இந்த மைக்ரோஸ்ட்ரிப் வரியில் சில சப்ஸ்ட்ரட்டில் வரையறை இருக்க வேண்டும் மேலும் சர்குய்ட்க்கு பயன்படுத்தப்படும் அனைத்து காம்போனென்ட்களுக்கும் ஒரு ஒற்றை சப்ஸ்ட்ரட் உருவாக்கப்படும் என்பதால் உலகளாவிய வரையறைகளுக்குச் செல்லும் மேலும் இந்த குறிப்பிட்ட பேஸில் மைக்ரோஸ்ட்ரிப் சப்ஸ்ட்ரட் வரையறையைச் சேர்ப்போம் எனவே அதற்காக ஏலமென்ட்களுக்குச் செல்லுங்கள் சப்ஸ்ட்ரட்களுக்குச் செல்லுங்கள் இது இங்கே கிளிக் செய்து எம் சப் ஐத் தேர்வுசெய்து அதை இங்கே ட்ராக் செய்து வைக்கவும் நாங்கள் ஒரு ஆர்டி டூராய்டு சப்ஸ்ட்ரட்டைப் பயன்படுத்தப் போகிறோம் எனவே 2 2 ஹச் 0 787 மிமீ கண்டக்டரின் தடிமன் 0 035 மிமீ ஆகும் இது 35 மைக்ரான் டான் டெல்டா 0 0007 ஆக இருக்கும் இது 2 2 மற்றும் சப்ஸ்ட்ரட்டின் பெயர் துணை 1 இதைச் சேமிக்கவும் இதை மூடிவிடலாம் எங்கள் வடிவமைப்பிற்குச் செல்லலாம் அதில் வலது கிளிக் செய்து எம் சப் பண்புகளுக்குச் செல்லலாம் சரி நீங்கள் அதை துணை 1 ஆக அமைக்கலாம் இப்போது பொருந்தும் நெட்வொர்க்கின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த வரியின் அகலமும் நீளமும் அகலம் 50 இன் சிறப்பியல்பு இம்பெடன்ஸுடன் ஒத்ததாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே நான் அதை டபுள்யூ 50 ஆக அமைப்பேன் இது ஒரு மாறி மற்றும் நீளம் l க்கு அமைப்பேன் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நான் கொண்டிருப்பேன் எனவே டபுள்யூ 50 என்பது நாம் இப்போது வரையறுத்துள்ள சப்ஸ்ட்ரட் மற்றும் 50 இன் சிறப்பியல்பு இம்பண்டன்ஸுடன் தொடர்புடைய அகலம் இப்போது இந்த அகலத்தைக் கணக்கிட கருவிகள் டீ எக்ஸ் வரிக்கு ஒரு கருவியைப் பயன்படுத்துவோம் நீங்கள் இங்கே இன்புட் செய்யக்கூடிய சப்ஸ்ட்ரட் விவரங்கள் 2 2 லாஸ் டேன்ஜன்ட் 0 0007 மற்றும் காப்பரை கண்டக்டராக தேர்ந்தெடுக்க வேண்டும் சப்ஸ்ட்ரட் உயரம் 0 787 தடிமன் 35 மைக்ரான் தேவையான இம்பெடன்ஸ் 50 ஃபிரிகுவன்ஸி 4 25 ஜிகாஹெர்ட்ஸ் தற்போது நீளம் அகலத்தைப் பற்றி நாம் கவலைப்படுவதில்லை எனவே இந்த அம்புக்குறியைக் கிளிக் செய்தால் அகலம் 2 38 மி எனவே நான் டபுள்யூ 50 ஐ 2 38 l க்கு சமமாக 16 85 மிமீ வரை உறைந்திருக்கிறேன் அடுத்து நான் ஒரு ஸ்டப்பை சேர்க்க விரும்புகிறேன் எனவே நான் அதை மீண்டும் ட்ராக் செய்வேன் நான் மைக்ரோஸ்டிரிப்பிற்கு செல்வேன் நான் அந்த வரிகளுக்கு செல்வேன் இது திறந்த சுற்றப்பட்ட ஸ்டப் ஆகும் நாங்கள் அதை இழுத்து சுழற்றுவோம் அதை இங்கே வைப்போம் மீண்டும் இதை இப்படி இணைப்பேன் மீண்டும் ஸ்டப் 50 Ω சிறப்பியல்பு இம்பெடன்ஸ் உடன் தொடர்புடைய அகலத்தைக் கொண்டுள்ளது எனவே நான் அதை டபுள்யூ 50 ஆக அமைப்பேன் இது ஏற்கனவே 2 8 2 38 மிமீ என வரையறுக்கப்பட்டுள்ளது l நான் மீண்டும் ஒரு மாறி l ஸ்டப்ஐ உருவாக்குவேன் ஸ்டப் நீளம் 19 5 ஆக உறைந்திருக்கும் எனவே ஒரு வரி நீளம் 16 85 மிமீ மற்றும் ஸ்டப் நீளம் திறந்த சுற்றப்பட்ட ஸ்டப் நீளம் 19 5 மிமீ எனக்கு விரும்பிய பொருத்தத்தை அளிக்கும் இது ஸ்மித் விளக்கப்படத்தின் மையத்தில் உள்ளது எனவே இது எனது சுதந்திரமாக பொருந்தக்கூடிய நெட்ஒர்க் ஆகும் இந்த கட்டத்தில் நாங்கள் நிறுத்திக்கொள்வோம் அடுத்த விரிவுரையில் மீதமுள்ள சர்குய்ட் பற்றி படிப்போம்